இரண்டு ஆன்டென்னாகளுக்கு இடையேயான மியூச்சுவல் கப்ளிங் என்பது CEM இன் மற்றும் ஒரு முக்கியமான பயன்பாடு நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம் என்று பார்ப்போம் நம்மிடம் ஒரு ஆண்டனா இருந்தது அதை ஆண்டனா A என்று அழைப்போம் ஆண்டனா A வெற்றிடத்தில் பீல்டை ரேடியேட் செய்து கொண்டிருந்தது நான் உள்ளீட்டு மின் மறுப்பை கணக்கிட்டேன் இந்த பிராப்ளத்தை தீர்க்க நாம் உபயோகப்படுத்திய பவுண்டரி கண்டிஷன்கள் என்னவாக இருந்தது நாம் கடத்தியில் EziEzs0 for rAஎன்று சொன்னோம் இது குறைபாடற்ற கடத்தி மொத்த பீல்டு 0 ஆக இருக்கிறது இந்த ஆன்டென்னாவின் சமீபத்தில் வேறு ஒரு பொருள் இருக்கும் போது என்ன நடக்கிறது அந்தப் பொருளும் சில தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் பீல்டு ஆனது அதன் மேல் விழுந்து சில மின்னோட்டத்தை தூண்டும் அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் இன்னொரு பீல்டை ரேடியேட் செய்யும் அந்த பீல்டு வந்து இந்த ஆன்டென்னாவின் மேல் விழும் எனவே இந்த பவுண்டரி கண்டிஷன் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருக்காது ஏனென்றால் அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பீல்டுகள் இருக்கின்றன இந்த பவுண்டரி கண்டிஷன் உண்மையாக இல்லா விட்டால் என்னுடைய தீர்வு மாறுகிறது என்னுடைய மின்னோட்டத்தின் வினியோகம் மாறுகிறது என்னுடைய மின்னோட்டத்தின் வினியோகம் மாறினால் என்னுடைய மின் மறுப்பிற்கு என்ன நிகழ்கிறது அதுவும் மாறும் சரியா வெற்றிடத்தில் உள்ள ஒரு ஆன்டனா விற்கான உள்ளீட்டு மின் மறுப்பை கணக்கிட்டு உள்ளீர்கள் ஆனால் அதனை பல்வேறு பொருட்கள் நிறைந்த எலக்ட்ரோ மேக்னடிக் சூழ்நிலையில் வைத்தால் அதனுடைய செயல்பாடு வெற்றிடத்து செயல்பாடு அளவிற்கு நன்றாக இருக்காது ஒரு பெரிய காரணம் என்னவென்றால் அதைச் சுற்றியுள்ள சூழ்நிலை மாறி இருக்கிறது எனவே ஆன்டென்னாவின் உள்ளீட்டு மின் மறுப்பும் மாறி இருக்கிறது மேட்சிங் கண்டிஷன் செல்லுபடி ஆக இல்லை நீங்கள் இதை எப்படி கணக்கிடுவீர்கள் அதைப் பற்றி நிறைய அப்ராக்ஸிமேட் முறைகளின் கோட்பாடுகள் உள்ளன இதை கணக்கீடு செய்வதற்கான துல்லியமான வழியை CEM நமக்கு கொடுக்கிறது மற்ற முறைகளை விட இது கடினம் எனவே இப்போது நாம் இங்கே மற்றொரு ஆண்டனா பகுதியை இணைக்க போகிறோம் ஒரு ஆண்டனா ரேடியேட் செய்து கொண்டிருக்கிறது என்று வைத்து கொள்வோம் அதன் சமீபத்தில் நான் இன்னொரு ஆண்டனாவை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த இன்னொரு ஆண்டனா இங்கே இருக்கிறது அதை நாம் ஆண்டனா B என்று அழைப்போம் இந்த ஆண்டனா ஆக்டிவ் ஆக இருக்குமா அல்லது பேஸிவ் ஆக இருக்குமா ஆக்டிவ் ஆண்டனா என்றால் என்ன அதுவும் ரேடியேட் செய்யும் அதாவது அது ஒரு ஜெனரேட்டரை பெற்றிருக்கிறது பேஸிவ் ஆண்டனா ரீசிவிங் மோடில் மட்டுமே இருக்கும் அல்லது இதைப்போன்ற ஒரு யாகி யுடா ஆண்டனா மாதிரி இருக்கும் அதில் ஒரு டிரைவிங் எலமன்ட் இருக்கும் மற்றும் ராடுகள் அதன் பின்னால் அங்கே இருப்பது போன்று இருக்கும் இது பேஸிவ் ஆண்டனாவிற்கான எடுத்து காட்டு ஆகும் இதன் நிலைமை பொதுவாக இப்படி இருக்கிறது உண்மையாக என்ன நடக்கும் என்றால் இது ஒரு பீல்டை ரேடியேட் செய்கிறது இது இரண்டு வழிகளில் நடக்கிறது முதல் வழி இப்படி இருக்கும் தொடர் A Bக்கு சிலவற்றை அனுப்புகிறது B தூண்டுகிறது B Aக்கு சிலவற்றை ரேடியேட் செய்கிறது இது A வில் மின்னோட்டத்தை மாற்றுகிறது இது இப்படியே முன்னும் பின்னும் நிகழ்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு சில ஸ்டெடி ஸ்டேட் தீர்வுகள் இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட்டில் A இல் சில மின்னோட்டம் இருக்கும் மற்றும் B சில மின்னோட்டம் இருக்கும் இந்த பவுண்டரி கண்டிஷன் எப்படி மாற்றப்படும் A இன் மீது எந்த புள்ளியிலும் பீல்டுகள் என்னவாக இருக்கும் என்று நான் உங்களை கேட்கிறேன் உங்களிடம் Ezi இருக்கிறது அது எப்பொழுதுமே அங்கேதான் இருக்கிறது அது வோல்டேஜ் சோர்ஸால் உருவாக்கப்பட்ட மின் அழுத்தம் அல்லது பீல்டு ஆகும் எனவே உங்களிடம் ஒரு சுய பீல்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆண்டனா இருக்கும் பொழுது இதை மட்டுமே நான் பெற்றிருந்தேன் இப்பொழுது அங்கே இன்னொரு பீல்டும் இருக்கும் அது Ezsசிதறடிக்கப்பட்ட மின் புலம் ஆகும் இந்த மின்புலம் ஆண்டனா B ஆல் சிதறடிக்கப்பட்டது இது ஒரே ஒரு ஆண்டனா இது இரண்டு ஆண்டனா சேர்ந்தது மின்சுற்று மாதிரியாக இதை நான் எப்படி வரைய முடியும் மிக எளிமையான இரண்டு போர்ட் நெட்வொர்க்கால் இதை வரைய முடியும் நமது முந்தைய பகுதியில் நான் ஒரு ஜெனரேட்டரையும் அதன் குறுக்கே இணைக்கப்பட்ட மின் பளுவையும் ஞாபகம் கொள்ளுங்கள் இப்போது நிலைமை சிறிது மாறிவிட்டது நான் இதை போன்ற ஒன்றை கொண்டு இருக்கிறேன் V1 மற்றும் I1 இங்கே இருக்கிறது V2 மற்றும் I2 இங்கே இருக்கிறது மின் பொறியாளர்களுக்கு இது முக்கியமான ஸ்டாண்டர்ட் என்னால் பின்வருமாறு எழுத முடியும் V1Z11I1Z12I2 V2Z21I1Z22I2 Z11மற்றும் Z22 என்பவை என்ன இவை சுய மின்மறுப்பு என்று அழைக்கப் படுகின்றன இவை இன்னொரு ஆண்டனா இல்லாதபோது உள்ள மின் மறுப்புகள் அங்கே ஒரே ஒரு ஆண்டனா இருக்கும் பொழுது வேறு எதுவும் தொந்தரவு செய்ய இல்லாததால் இதை நாம் பெற்றோம் Z12 மற்றும் Z21 மியூச்சுவல் மின் மறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு மின் சுற்று வடிவமைப்பாளர் மின்சுற்றில் இருந்து ஆண்டனாவிற்கு எந்த மின் மறுப்பை பொருத்துவார் Z11 ஆ Z22 ஆ அல்லது எதை அது Z11 ம் இல்லை Z22 ம் இல்லை மாணவன் Zin Zin என்பது சரி அது போர்ட் 1 இல் V1I1 என்று இருக்கிறது அதுவே மின்மறுப்பு ஆகும் அது Z1d என்று இருக்க போகிறது d என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் அது பின்வருவனவற்றிற்கு சமமாக இருக்கும் V1I1Z1dZ11Z12I2I1 V2I2Z2dZ21I1I2Z22 Z1d டிரைவிங் பாய்ண்ட் மின் மறுப்பு என்று அழைக்க படுகிறது I1 மற்றும் I2 ஐ சார்ந்து டிரைவிங் பாய்ண்ட் மின் மறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மின்னோட்டங்கள் என்ன என்பது எனக்குத் தெரிந்தால் எந்த மேட்சிங் நெட்வொர்க்கை வடிவமைக்க வேண்டும் என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன் இதை எப்படி நாம் கணக்கிடுவோம் இந்த முறை தூண்டப் பட்ட EMF முறை என்று அழைக்கப் படுகிறது இன்னும் வேறு பல முறைகளும் அப்ராக்ஸிமேட் செய்ய பயன்படுகின்றன மின்னோட்ட பரவலின் அப்ராக்ஸிமேஷனை நான் பெற முடிந்தால் என்னால் இந்த டிரைவிங் பாய்ண்ட் மின் மறுப்பை கணக்கிட முடியும் இந்த முறை பிரத்யேகமானவற்றிற்கு மட்டும் வேலை செய்கிறது இணை மின் கடத்திகள் Z திசையை நோக்கி உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பொதுவான வடிவத்தை மட்டும் கொண்டிருந்தால் இது துல்லியமாக இருக்காது CEM பயன்படுத்தி இவற்றை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த அமைப்பு தெளிவாக இருக்கிறதா பாதிதான் நான் இரண்டு ஆண்டனாக்களை ஒரே நேரத்தில் கொண்டிருக்கும்போது இங்கே IA என்ற மின்னோட்டம் இருக்கும் மற்றும் இங்கே IB என்ற மின்னோட்டம் இருக்கும் பல பிரதிபலிப்புகளுக்கு பிறகு கிடைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் மின்னோட்டங்கள் இவை ஆகும் நமது நோக்கமே IA இருக்கும் பொழுது அதாவது இன்னொரு ஆண்டனா இருக்கும் இப்பொழுது இவற்றை கண்டு பிடிப்பது ஆகும் Z1d என்ன என்று சொல்லுங்கள் Z2d என்ன என்று சொல்லுங்கள் நாம் அடுத்ததற்கு செல்வோம் பவுண்டரி கண்டிஷன்களை நாம் கொண்டு இருக்கிறோம் இந்த ஆண்டனாவை நாம் மறுபடி இங்கே வரைவோம் இது ஆண்டனா A சரியா எளிமை படுத்துவதற்காக நான் ஆண்டனா B யை பேஸிவ்வாக எடுத்து கொள்கிறேன் என்னால் ஒரு ஜெனரேட்டரை அதனுடன் எளிதாக இணைக்க முடியும் இது வந்து என்னுடைய ஆண்டனா B அங்கே இருப்பது IA ஆகும் இங்கே இருப்பது IB ஆகும் இரண்டும் d இடைவெளியில் உள்ளன இது மியூச்சுவல் கப்ளிங்க்கு CEM இன் முதல் அறிமுகமாக இருப்பதால் நான் சில எளிமைப்படுத்தும் அனுமானங்களை எடுக்க வேண்டி இருக்கிறது அவை தேவையில்லாததாக இருந்தாலும் அவை டெரிவேஷனை எளிமை படுத்துகின்றன இரண்டும் z திசையை நோக்கி உள்ளன என்ற அனுமானத்தை நான் எடுப்பேன் இரண்டு மின்னோட்டங்களும் z திசையை நோக்கி உள்ளன ஆரம் ஆனது அலை நீளத்தை விட மிக சிறியது இவை இந்த கணக்கீடுகளை மேலும் சிறிது எளிமையாக மாற்றுகிறது ஒரு ஆண்டனா நிலையுடன் நாம் ஒப்பிடுவோம் இரண்டு ஆண்டனாவிற்கான கோட்பாட்டை உருவாக்குவோம் நம்முடைய பவுண்டரி கண்டிஷன் EziA என்று இருந்தது எனவே i A எலமன்ட்கான இன்சிடென்ட் பீல்டு ஆகும் EziAEzsA0 for rA இரண்டு for rA ஆண்டனாவிற்கான நிலையை பற்றி பார்ப்போம் நான் பவுண்டரி கண்டிஷன்களை கண்டு பிடிக்க வேண்டும் இது மிக எளிமையானதாக இருக்கும் நாம் இரண்டு நிலைகளை எடுத்துக் கொள்வோம் r ∈ A மற்றும் r ∈ B முதல் நிலையில் நான் என்ன எழுதுவேன் EziAEzsA இது சுய மின் புலம் Bயினால் சிதறடிக்கப்பட்ட சில மின்புலம் A இல் அளவிடப்படுகிறது EzsB இது 0 ஆக இருக்க வேண்டும் சரியா EziAEzsA EzsB 0 for rA இரண்டாவது பவுண்டரி கண்டிஷனில் முதல் பகுதி என்னவாக இருக்கும் A லிருந்து கிடைக்கும் EzsA ஆக இருக்கும் அதை இந்த முறையில் எழுதுவோம் இந்த மின்புலம் ஆனது மின்னோட்டம் A இன் மீது விழுவதினால் உருவாகிறது அந்த மின்புலம் B இன் மீது விழுவதினால் EzsB அது 0 க்கு சமமாக இருக்கும் r B EzsAEzsB0 for r B B இடம் சோர்ஸ் இல்லை என்று நாம் எடுத்து இருக்கிறோம் அதனிடம் சோர்ஸ் இருந்தால் அங்கே EziB என்பது இருக்கும் இது மிகவும் எளிமையானதுதான் சரிதானே இந்த இரண்டு கண்டிஷன்களுக்கும் ஒரு பெயர் உள்ளது அவை நல் பவுண்டரி கண்டிஷன்கள் என்று அழைக்கப் படுகின்றன எப்படி நாம் ஒரு ஆண்டனா ப்ராப்ளத்தை தீர்த்தோம் என்பதை நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி கொள்வோம் மாணவன் சார் சொல்லுங்கள் மாணவன் ஏன் நாம் இன்சிடென்ட் பீல்டை எடுத்துக் கொள்கிறோம் அது அங்கே இருப்பதாக நான் அனுமானிக்கிறேன் இன்னுமொரு பகுதி உள்ளது அதையும் நாம் எடுத்துக் கொள்வோம் எந்த ஒரு கடினமும் இதில் இல்லை நாம் இதை போன்ற ஒரு பகுதியை இங்கே சேர்த்துக் கொள்வோம் EziB இடது கை பக்கமாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறது மாணவன் ஆனால் இது வந்து நான் மின் அழுத்த மூலத்தை A வில் பெற்றிருக்கிறேன் அது ஒரு மின் புலத்தை உருவாக்குகிறது அதுவே முதல் பகுதி மின்னோட்டம் ஆண்டனாவில் செல்வதால் ஏற்படும் மின் புலம் இரண்டாவது பகுதி ஆகும் ஆண்டனா B இல் மின்னோட்டத்தினால் ஏற்படும் மின் புலம் இரண்டாவது பகுதி ஆகும் ஆண்டனா A இன் மீது எந்த புள்ளியிலும் இது உண்மையாக இருக்கும் நான் ஆண்டனா B நோக்கி செல்லும் போது இதே விதி செல்லுபடி ஆகும் ஆண்டனா B இல் ஒரு சோர்ஸ் இருந்தால் நான் சோர்ஸ் பகுதியை சேர்க்க வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அதை நான் இங்கே எழுதுகிறேன் அல்லது EziB ஐ இடது கை பக்கமாக சேருங்கள் இங்கே ஒரு குழப்பமும் இல்லை ஒரு ஆண்டனா ப்ராப்ளத்தை எப்படி தீர்த்தோம் என்பதை நமக்கு நாமே ஞாபக படுத்திக்கொள்வோம் அது போக்லிங்க்டன்ஸ் இன்டெகிரல் சமன்பாடு Pocklington's integral equation ஆக இருந்தது போக்லிங்க்டன்ஸ் இன்டெகிரல் சமன்பாடு Pocklington's integral equation சரியா அதை நான் இங்கே எழுதுகிறேன்

1 LA2LA2IAz2z2k2Gzzdz Ezi இதுவே நம் மிக எளிமையான தொடர் இங்கே இருக்கும் இந்த பகுதி பல முறை வரப்போகிறது நான் அதை சுருக்கமாக குறித்துக் கொள்ள போகிறேன் இங்கே இருக்கும் இந்த பகுதியை நான் j0Kzz என்று அழைக்க போகிறேன் இது இந்த பகுதியின் சுருக்கமான குறியீடு ஆகும் இப்போது என்ன நடக்கிறது நான் அதை இங்கே எழுத போகிறேன் அது பின்வருமாறு இருக்கும் LA2LA2IAzKzzdz Ezi இது அதே சமன்பாடுகளை எழுதுவதற்கு இன்னும் ஒரு கச்சிதமான வழி ஆகும் என்னுடைய Gzz′ எந்த மாதிரி பகுதிகளை இங்கே கொண்டிருக்கிறது அது பின்வருமாறு இருந்தது Gzze jkR 4R where Ra2z z2 இது ஒரு zz′ யினுடைய பங்ஷன் ஆகும் நாம் இப்போது இரண்டு உறுப்புகளை உடைய இன்டெகிரல் சமன்பாடுகளின் பகுதியை பற்றி பார்க்கலாம்